வணக்கம் ஆப்டிகல் தகவல் தொடர்புகள் குறித்து MOOCக்கு வரவேற்கிறோம் முந்தைய தொகுதியின் தொடர்ச்சியாக இருக்கும் இந்த தொகுதியில் பீட் விலை வீதத்தின் விவாதம் மற்றும் வழித்தோன்றல் அல்லது ஆணாகி அமைப்புகளுக்கான பிட் பிள்ளையின் நிகழ்தகவு ஆகியவற்றை நாங்கள் முடிப்போம் அதுமட்டுமின்றி இந்த பெறுநர்களின் உணர்திறன் அடிப்படையில் எது சிறப்பாக இருக்கும் என்று வெவ்வேறு ரிசீவர் நுட்பங்களை ஒப்பிட்டுப் பாருங்கள் முந்தைய தொகுதியில் நாங்கள் எதிர்பார்த்தோம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நிகழ்தகவு வெளிப்பாட்டிற்கு நாங்கள் வந்திருப்போம் கடத்தப்பட்ட பிட உண்மையில் 0 இருக்கும் போதும் ரிசிவர் ஒரு பிட் 1 அறிவிப்பார் எனவே இது நிச்சயமாக ஒரு பிழை சரியானது பிட் 1 என அறிவிக்கப்படும் போது அல்லது பிட் இருக்கும்போது கடத்தப்பட்டால் அது 0 பிழைக்கும் வழி வகுக்கும் பெறப்பட்ட பிட 0 இருக்கும்போது அதே வடிவத்தில் பிழைத்திருக்கும்அதேநேரத்தில் கடத்தப்பட்ட பிட 1 இருக்கும் 0 ஐ 1 உடன் தவறாகப் பயன்படுத்துவதற்கான நிகழ்தகவுக்கான ஒரு வெளிப்பாட்டிற்கு வரும்போது இது 1 இன் நிகழ்தகவால்லால் வழங்கப்படுகிறது இது 0 பரவியது இது உண்மையில் இந்த குறிப்பிட்ட செயல்பாட்டின் ஒருங்கிணைப்பால் வழங்கப்படுகிறது என்பதைக் கண்டறிந்தோம் இந்த ஒருங்கிணைப்பு என்பதால் இது மிகவும் பிரபலமானது என்பது உங்களுக்குத் தெரியும் இது பல இடங்களில் வருகிறது பல இடங்களில் ஒரு குறிப்பிட்ட சுருக்கெழுத்து குறியீடானது நாம் உண்மையில் பயன்படுத்துகிறோம் இந்த குறியீட்டை நாம் Q செயல்பாடு என்று அழைக்கிறோம் Q function இந்த வெளிப்பாட்டால் வரையறுக்கப்படுகிறது இது Qxxe t222πdtவழங்கப்படுகிறது இந்த வளைவை நீங்கள் காஸியன் சீரற்ற மாறியுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் இந்த வளைவு என்ன என்பதை நீங்கள் உண்மையில் புரிந்து கொள்வீர்கள் காஸியன் சீரற்ற மாறியின் நிகழ்தகவு அடர்த்தி செயல்பாட்டிற்கான ஒரு வெளிப்பாடு உங்களுக்குத் தெரியும்இது 0 சராசரி மற்றும் 1 க்கு சமமான மாறுபாட்டைக் கொண்ட காஸியன் விநியோகம் அல்லது காஸியன் அடர்த்தி செயல்பாட்டைக் கொண்டுள்ளது இது அலகு மாறுபாடு என அழைக்கப்படுகிறது எனவே இது 1 யூனிட் மாறுபாட்டைக் கொண்டுள்ளது மற்றும் இது 0 சராசரி அதாவது நீங்கள் இதை t இன் செயல்பாடாக வரைந்தால் இந்த அடைப்புக்குறியில் இருக்கும் இந்த செயல்பாட்டை நேரத்தின் செயல்பாடாக நீங்கள் வரைந்தால் அதை நீங்கள் பார்க்கும் போது உண்மையில் 0 மையமாகக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் அது உண்மையில் 1 ஆக இருக்கும் அதன் பிறகு நீங்கள் செல்லும்போது அது சிதைந்து போகும் நேர்மறையான பக்கத்திலும் எதிர்மறையான பக்கத்திலும் t இன் உயர் மதிப்புகளின் அடிப்படையில் இரண்டையும் நீங்கள் அறிவீர்கள் இந்த மாறுபாடு உண்மையில் செயல்பாட்டு மதிப்பு இந்த ஒன்றின் 1 e அல்லது e 12 அல்லது அது போன்ற ஏதாவது புள்ளிகளுக்கு இடையிலான வித்தியாசமாகும் எனவே இது உண்மையில் ஒரு பொருட்டல்ல t 0 இல் இது உண்மையில் 12π வீச்சுகளைக் கொண்டுள்ளது எனவே இது இந்த மதிப்பின் 1 e அல்லது 1 2e குறைந்துவிட்டால் இது அடிப்படையில் மாறுபட்ட ஒன்றாகும் ஆனால் இதில் முக்கியமான ஒன்று இந்த வளைவு P அச்சு கிடைமட்ட அச்சை ஒரு போதும் தொடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனெனில் வளைவு 0 க்கு t மற்றும் t இல் மட்டுமே செல்லும் இந்த வளைவும் சமச்சீர் இப்போது இந்த வளைவில் ஒரு மையப்புள்ளியைத் தேர்ந்தெடுப்போம் இந்த புள்ளியை x என அழைப்போம் எடுத்துக்காட்டாக x 2 3 x 1 5 அது எதுவேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்கள் தேர்ந்தெடுத்த x இன் வலது பக்க வளைவின் இந்த பகுதியின் கீழ் உள்ள பகுதியைத் தேடுகிறீர்கள் என்றால் அது உண்மையில் Q செயல்பாட்டைக் கூறும் எனவே உண்மையில் Q செயல்பாடு இந்த வரிகளை சரியாக விளக்குவதன் மூலம் வரையறுக்கப்படுகிறது பின்னர் பகுதியை மதிப்பிடுவதன் மூலம் நீங்கள் வேறு x' மதிப்பை முயற்சி செய்யலாம் பின்னர் இந்த வளைவின் கீழ் உள்ள பகுதியைக் கண்டறியலாம் நீங்கள் சாகசங்களை உணர்கிறீர்கள் x இன் இந்த மதிப்பை முயற்சி செய்யலாம் நேரம் x எதிர்மறையாக இருக்கும் ஆனால் இது வெவ்வேறு வரிகளை எழுதுவதன் மூலம் நீங்கள் பார்க்கும் வளைவின் கீழ் இருக்கும் பின்னர் அந்த குறிப்பிட்ட கோட்டிற்கு அப்பால் வளைவின் கீழ் இருக்கும் பகுதியைப் பார்த்தால் இந்த செங்குத்து உங்களுக்குத் தெரியும் அந்த இடத்திலிருந்து நாம் எல்லா வழிகளிலும் வரைந்து கொண்டிருக்கிறோம் ∞ நீங்கள் x செய்தால் Q செயல்பாட்டின் வரையறையாக இருக்கும் ∞ இது to வரை எல்லா வழிகளிலும் நல்லது பின்னர் இந்த குறிப்பிட்ட வளைவின் கீழ் உள்ள பகுதியைப் பாருங்கள் t to வரை உள்ள வழி 1 மதிப்புக்கு சமமாக இருக்கும் ஏனெனில் நிகழ்தகவு அடர்த்தி வளைவின் கீழ் உள்ள பகுதி தன்னை 1 சரி என்று ஒருங்கிணைக்க வேண்டும் எனவே இந்த Q அடிப்படையில் x முதல் to வரையிலான வளைவின் கீழ் உள்ள பகுதி எனவே இது பகுதி பகுதி மற்றும் நிகழ்தகவின் அடிப்படையில் இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் கருதிய சீரற்ற மாறி இந்த சீரற்ற மாறியை x என அழைப்பதன் நிகழ்தகவு x க்கு சமமான மதிப்பை எடுக்கும் இந்த Q வழங்கப்படுகிறது 0 சராசரி அலகு மாறுபாடு சீரற்ற மாறியின் செயல்பாடு எனவே இது xe t222πdt இப்போது இந்த Q செயல்பாட்டின் பிழையின் நிகழ்தகவுக்கு என்ன தொடர்பு P1|012π02Ithe n02202dn0 இந்த வெளிப்பாட்டைப் பாருங்கள் இங்கே நீங்கள் ஒரு ஒருங்கிணைப்பைக் கொண்டிருக்கிறீர்கள் இது Ith இலிருந்து ஒரு நுழைவாயிலின் மின்னோட்டமாகும் ∞ மற்றும் சமன்பாடு உள்ளது அல்லது ஒரு காஸியன் செயல்பாட்டிற்கு மிகவும் ஒத்த செயல்பாடு உள்ளது தவிர இந்த மாறுபாடு σ0 ஆல் வழங்கப்படுகிறது என்பதைத் தவிர இன்னும் 0 ஆக உள்ளது எனவே மாறுபாடு σ0 அல்லது மாறுபாடு σ02 ஆக இருக்கும்போது சராசரி இன்னும் 0 க்கு சமமாக இருக்கிறது எனவே இந்த சமன்பாட்டை நான் மறுசீரமைக்க முடிந்தால் அது ஒரு Q செயல்பாடு வடிவத்தில் தோன்றுகிறது மற்றும் Q செயல்பாடு இலக்கியத்தில் நன்கு அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே இந்த செயல்பாட்டை ஏதேனும் ஒன்றை Q போல மாற்றுவதற்கு நான் மறுசீரமைக்க முடிந்தால் பல ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் ஏற்கனவே கணக்கிட்ட அந்த மதிப்புகளை நான் பயன்படுத்தலாம் இதைச் செய்ய நான் ஒருங்கிணைந்த சரிவின் மாறிகளை மாற்ற வேண்டும் எனவே நான் இங்கே மாறிகளை மாற்றி இதை இயல்பாக்கினால் Q செயல்பாட்டின் அடிப்படையில் இந்த வெளிப்பாட்டை P 1 | 0 வைக்க முடியும் எனவே நாம் செய்வோம் இது n0 க்கான ஒரு பயிற்சியாக இருக்கும் மேலும் n1 இன் விவாதத்திற்கு வரும்போது இதை n1 க்கான ஒரு பயிற்சியாக விட்டுவிடுகிறேன் ஆகவே 0 அனுப்பப்பட்டதாக அறிவிக்கும் ரிசீவரின் நிகழ்தகவு இந்த நிகழ்தகவு அடர்த்தி செயல்பாட்டின் கீழ் உள்ள பகுதியால் வழங்கப்படுகிறது எனவே n0 σ0 ஐ ஒரு புதிய மாறி t என வரையறுக்கிறேன் பின்னர் dn0 d0dt மற்றும் n0 Ith t Ith σ0 மற்றும் n0 when ஆக இருக்கும்போது t ∞ எனவே ஒருங்கிணைந்த வரம்புகள் மாறும் எனவே மேலே உள்ள வெளிப்பாட்டை இவ்வாறு எழுதலாம் P1|012πIth0e t22dt Q செயல்பாட்டைப் பொறுத்தவரை இப்போது நீங்கள் சமநிலையைக் காண்கிறீர்களா ஆமாம் நீங்கள் செய்கிறீர்கள் இது Q Ith σ0 தவிர வேறில்லை எனவே வாசல் மின்னோட்டம் என்னவென்று எனக்குத் தெரிந்தால் இதை 0 ஆல் வகுக்கப்பட்டுள்ள இந்த வாசல் மின்னோட்டமானது நீங்கள் உண்மையில் 0 ஐ கடத்தும் போது 1 ஐப் பெறுவதற்கான நிகழ்தகவுக்கான வெளிப்பாடாக இருக்கும் ரிசீவர் 0 ஐ 1 என தவறாக அடையாளம் காண்பது இந்த வெளிப்பாட்டால் வழங்கப்படுகிறது இப்போது பிழையின் ஒத்த நிகழ்தகவுக்கான ஒரு வெளிப்பாட்டைக் கண்டுபிடிப்போம் இது பரவும் பிட் 1 ஆக இருக்கும்போது பெறுநர் 0 ஐப் பெற்றிருப்பார் என்று நினைப்பார் எனவே நான் கண்டுபிடிக்க விரும்பினால் இந்த பிழை பார்க்க வேண்டும் உங்களிடம் உள்ள மாதிரி மின்னோட்டம் மாதிரி நேரம் எனக்குத் தெரியும் ஆனால் இந்த நேரத்தில் நான் அனுப்பிய பிட் உண்மையில் 1 என்று எனக்குத் தெரியும் நீங்கள் பிட் 1 ஐ கடத்தும்போது புகைப்பட மின்னோட்டம் என்னவாக இருக்கும் புகைப்பட மின்னோட்டமானது எந்தவொரு ஒளிபரப்பப்பட்ட கூறுகளையும் உள்ளடக்கியது அதனுடன் தொடர்புடைய புகைப்பட மின்னோட்டமும் பிட் 1 உடன் ஒத்திருக்கும் சத்தமும் இதை n1 என்று அழைப்போம் இப்போது இந்த சத்த மூலத்தின் மாறுபாடு வித்தியாசமாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் σ12 இன் மாறுபாடு வேறுபட்டது மற்றும் σ02 உடன் ஒப்பிடும்போது பெரியது ஏன் ஏனெனில் σ02 என்பது வெப்ப சத்தம் மட்டுமே அதேசமயம் σ12 வெப்ப சத்தம் மற்றும் ஷாட் சத்தம் ஆகியவற்றை உள்ளடக்கும் ஷாட் இரைச்சல் உண்மையில் நீங்கள் எவ்வளவு ஆப்டிகல் சக்தியைப் பரப்பினீர்கள் என்பதற்கு எவ்வளவு உள்ளீட்டு சக்தியைப் பொறுத்தது எனவே இது நிபந்தனையாக இருக்கும் ஆனால் நான் எப்போது இந்த பிழையைச் செய்வேன் புகைப்படம் எப்போது 0 ஐ கடத்தியதாக ரிசீவர் நினைப்பார் தற்போதைய மதிப்பு உண்மையில் நுழைவாயிலின் தற்போதைய மதிப்பிற்குக் கீழே விழுகிறது சரி எனவே புகைப்பட நடப்பு மதிப்பு வாசல் தற்போதைய மதிப்பிற்குக் கீழே விழும்போது இதை ஒரு பிட் 0 என அறிவிக்கிறோம் சரி நடைமுறையில் உண்மையில் என்ன நடந்தது என்றாலும் சத்தம் இல்லாவிட்டால் உள்ளீட்டை வாசலை விட அதிகமாக இருக்க வேண்டும் ஆனால் சத்தம் மிகவும் எதிர்மறையாகிவிட்டது அது உண்மையில் மதிப்பை சரியாகக் குறைக்கிறது எனவே அது உண்மையில் மதிப்பைக் குறைக்கிறது அதுதான் நாம் கண்டுபிடிக்க முயற்சிக்கும் நிகழ்தகவு எனவே இந்த ik1 ஐத்தை விடக் குறையும் போது sk ஓ என்னவாக இருக்கும் sk RP1r ஆக இருக்க வேண்டும் எனவே இது நீங்கள் பெற்றுள்ள புகைப்பட மின்னோட்டம் RP1r ஆகும் அங்கு P1r என்பது நீங்கள் R ஐப் பெற்ற ஒளியியல் சக்தியாகும் இரைச்சல் இல்லாதிருந்தால் இதுதான் நீங்கள் பெற்றிருப்பீர்கள் ஆனால் சத்தத்தின் முன்னிலையில் நீங்கள் n1 ஐப் பெறப் போகிறீர்கள் ஆகவே நீங்கள் RP1r n1 வாசல் மின்னோட்டத்தை விட குறைவாக இருப்பதைக் குறைப்போம் சத்தம் மாறியின் அடிப்படையில் இது எப்போது நிகழும் n1 ith RP1r இது நிகழும்போது நீங்கள் ஒரு பிழையைப் பெறப் போகிறீர்கள் நீங்கள் இந்த சமன்பாட்டைச் சுற்றிக் கொள்ளலாம் ஆனால் இருபுறமும் 1 ஆல் பெருக்கலாம் நீங்கள் அதைச் செய்யும்போது நீங்கள் இங்கே ஒருங்கிணைந்த வரம்பையும் மாற்ற வேண்டியிருக்கும் எனவே இந்த சக n1 எனவே இந்த இரைச்சல் செயல்முறை உண்மையில் இதை விட அதிகமாக இருக்கும்போது நீங்கள் உண்மையில் அங்குள்ள பிழையைப் பார்க்கும் சூழ்நிலையில் இருக்கப் போகிறீர்கள் இரண்டு வெளிப்பாடுகளிலும் நீங்கள் பணியாற்றலாம் என்பது இரு வெளிப்பாடுகளும் எளிமைக்கு முக்கியமல்ல என்பது உங்களுக்குத் தெரியும் இந்த வெளிப்பாட்டிலிருந்து இந்த வெளிப்பாட்டிற்குச் செல்வது ஒரு எடுத்துக்காட்டு இது உங்களுக்கு மிகவும் எளிதானது எனவே நான் அதை ஒரு பயிற்சியாக விட்டுவிடுவேன் எனவே சத்தம் n1 இந்த சத்தம் இதை விட குறைவாக இருக்கும் நிகழ்தகவு என்ன சரி நான் ஒருங்கிணைக்க வேண்டிய நிலைமை இதுதான் எனவே நான் நிகழ்தகவு அடர்த்தி செயல்பாட்டைப் பார்த்தால் பிட் 1 க்கான நிகழ்தகவு அடர்த்தி செயல்பாடு σ12 இன் மாறுபாட்டைக் கொண்டிருக்கும் மேலும் இது நீங்கள் தேடும் பகுதியாகும் சத்தம் உண்மையில் இந்த குறிப்பிட்ட மதிப்பை விட குறைவாக உள்ளது எனவே மதிப்பு இதை என்று அழைப்போம் இதன் கீழ் உள்ள பகுதியை நீங்கள் தேடுகிறீர்கள் ஆனால் இதன் கீழ் உள்ள பகுதி உண்மையில் இங்குள்ள பகுதியைக் கண்டுபிடிப்பதற்கு சமம் பின்னர் 1 இலிருந்து கழிப்பதால் நீல கோடுகளில் உள்ள பகுதி உண்மையில் இதன் பரப்பளவு 1 கழித்தல் ஆகும் இந்த நிகழ்வின் நிகழ்தகவை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் சத்தம் இதைவிடக் குறைவாக இருக்கும்போது நீங்கள் அதைச் செய்ய முடியும் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த சகவரிடமிருந்து ஒருங்கிணைக்க வேண்டும் ∞ வரை அல்லது நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் I இந்த Ith RP1r க்கு எல்லா வழிகளிலும் எனவே இந்த ஒன்றை I Ith RP1r உடன் ஒருங்கிணைக்கவும் செயல்பாடு இருக்கும் Ith RP1r12π12e n12212dn1 நீங்கள் இங்கே மாறிகள் மாற்றத்தை செய்ய முடியும் அதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன் இதை நான் உங்களுக்கு ஒரு பயிற்சியாக விட்டுவிடுவேன் எனவே n1 இலிருந்து n1 to1 க்கு மாறிகள் மாற்றுவது அதை t என வரையறுத்து பின்னர் வரம்புகளை சரியான முறையில் மாற்றவும் ஒருங்கிணைப்பு மாறி சரியான முறையில் நீங்கள் இந்த எளிமைப்படுத்தலைச் செய்கிறீர்கள் இது வெறுமனே 1 QRP1r Ith1 என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே Q செயல்பாட்டின் அடிப்படையில் இது நீங்கள் பெறப்போகிறது நீங்கள் அதைச் செய்தவுடன் இப்போது நீங்கள் மொத்த பிழையை ஒன்றாக இணைக்கலாம் மொத்த பிழையை எவ்வாறு ஒன்றாக இணைப்பது உங்களிடம் பிட் 0 மற்றும் 1 இருப்பதாக வைத்துக்கொள்வோம் ஆன் ஆஃப் கீயிங்கில் அதுதான் எங்களிடம் உள்ளது நீங்கள் 0 ஐ கடத்தும் போது ரிசீவர் 0 ஐ 0 என அடையாளம் காண்பதற்கான ஒரு குறிப்பிட்ட நிகழ்தகவு உள்ளது அது P 0 | 0 ஆல் வழங்கப்படுகிறது இருப்பினும் இது நீங்கள் ஆர்வமாக உள்ளது இது 0 மற்றும் 1 ஆக இருக்கும் நிகழ்தகவு நீங்கள் 0 ஐ கடத்தினாலும் பெறுநர் அதை 1 என அடையாளம் கண்டுள்ள நிகழ்தகவு இதேபோல் இந்த இணைப்பு அல்லது இந்த வரியானது நீங்கள் 0 ஐ கடத்தியதாக ரிசீவர் நினைக்கும் நிகழ்தகவை உங்களுக்குத் தெரிவிக்கும் ஆனால் நீங்கள் 1 ஐ கடத்தியுள்ளீர்கள் எனவே இவை பிழைக் கூறுகள் மற்றும் இது சரியான முடிவின் நிகழ்தகவு இது நீங்கள் அனுப்பிய நிகழ்தகவு 1 மற்றும் பெறுநரும் நீங்கள் 1 ஐ அனுப்பியுள்ளீர்கள் என்று நினைக்கிறீர்கள் சரி 1க்கு ஆதரவாக முடிவெடுக்கிறது பிழையின் நிகழ்தகவு நிச்சயமாக நீங்கள் 0 ஐ அனுப்பிய நிகழ்தகவு என்ன ஆனால் நீங்கள் 1 ஆக முடிவடையும் அது P பி 1 | 0 பி பி 0 | 1 நிச்சயமாக இவை இரண்டும் சம சாத்தியமானவை என்று நாங்கள் கருதினோம் அவை இல்லாவிட்டால் நீங்கள் த்ரெஷோல்ட் மின்னோட்டத்தை சரியான முறையில் காத்திருக்க வேண்டும் ஆனால் இவை இரண்டும் சமம் என்று நீங்கள் கருதினால் அவை ஒவ்வொன்றும் பாதிக்கு சமமாக இருக்கும் மேலும் பிழையின் நிகழ்தகவு சமமாக இருங்கள் Pe12QIth01 QRP1r Ith1 எனவே பிழையின் நிகழ்தகவு இதுதான் எனவே பிழையின் நிகழ்தகவு என எங்கள் அடுத்த கேள்வி என்னவென்றால் ஐத்தின் மதிப்பு பெவை குறைக்கும் பிழையின் நிகழ்தகவு குறைக்கப்படும் வகையில் ஐத்தின் எந்த மதிப்பை நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்கு இதற்கு நேரடியான முன்னோக்கு பதில் நீங்கள் வேறுபடுத்த வேண்டும் Ith அதாவது dPe dt 0 ஐப் பொறுத்தவரை இந்த Pe பின்னர் பிழையின் நிகழ்தகவைக் குறைக்கும் வாசல் மின்னோட்டத்தின் மதிப்பைக் கண்டறியவும் இதைச் செய்வது துரதிர்ஷ்டவசமாக அவ்வளவு எளிதானது அல்ல நீங்கள் சாதாரணமாக அறியாத வேறுபாட்டிற்காக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விதிகளை நீங்கள் செய்ய வேண்டும் எனவே இதை ஒரு பயிற்சியாகவோ அல்லது உங்களுக்கான வேலையாகவோ விட்டுவிடுவேன் நான் சொல்வேன் இந்த படிநிலையை நீங்கள் மன்னித்துவிட்டால் இதை எவ்வாறு வேலையில் தீர்க்க முடியும் பின்னர் கை அசைக்கும் வாதத்தை சரி செய்யலாம் எங்களிடம் இந்த Q செயல்பாடுகள் உள்ளன எனவே நீங்கள் இதை வேறுபடுத்தும்போது அவை 0 க்கு செல்லப் போகின்றன ஆனால் இந்த பிழையின் நிகழ்தகவைப் பார்த்தால் நீங்கள் 0 ஐ கடத்தும்போது பிழை ஏற்படுவதற்கான நிகழ்தகவு இதுவாகும் ஆனால் நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒரு 1 மற்றும் இந்த பகுதி நீங்கள் 0 மற்றும் 1 உரிமையை கடத்தும் போது பிழை செய்யும் நிகழ்தகவாக இருக்கும் இந்த ஒவ்வொரு Q செயல்பாட்டின் வாதங்களையும் எடுத்து அவற்றை சமன் செய்தால் நீங்கள் பிழைகளை சமமாக விநியோகிக்கிறீர்கள் எனவே இரண்டு பிழைகளும் சமமாக நிகழக்கூடியவை மேலும் இது Ith σ0 σ1 போது நிகழ்கிறது உங்கள் குறுகிய இரைச்சல் குறைவாக இருக்கும்போது இது நிகழ்கிறது உங்களுக்கு வெப்ப சத்தம் இல்லை ஆனால் குறுகிய சத்தம் குறைவாக இருக்கும்போது எப்போது குறுகிய சத்தம் குறைவாக இருக்கும் சரி நீங்கள் சுழற்சியில் பெருக்கியைப் பெறும்போது உங்கள் சுற்றில் ஒரு முன் பெருக்கியைப் பெறுவீர்கள் அல்லது நீங்கள் ஒத்திசைவான பெறுநரைப் பார்க்கிறீர்கள் உங்களிடம் ஒரு ஒத்திசைவான ரிசீவர் இருக்கும்போது இது குறுகிய சத்தம் மட்டுப்படுத்தப்பட்டதாகும் இதற்காக σ0 σ1 மற்றும் Ith Ith RP1r Ith அல்லது பிழையின் நிகழ்தகவைக் குறைக்கும் வாசல் மதிப்பு RPr 2 ஆல் வழங்கப்படுகிறது எனவே இது நீங்கள் பிட் 1 ஆகப் பெற்றதற்கும் பிட் 0 இல் நீங்கள் பெறுவதற்கும் இடையில் பாதி வழி குறி ஆனால் நீங்கள் ஒரு ஷாட் சத்தம் குறைவாக இருக்கும்போது மட்டுமே இந்த வாசல் செயல்படும் நீங்கள் பெற்ற RP1r I1 முதல் expression0 when1 போது இந்த வெளிப்பாட்டிற்கு திரும்பிச் சென்று I1 இன் மதிப்பு என்ன என்பதைக் கண்டறியலாம் இந்த உறவை எளிதாக்குவது உகந்த மதிப்பாக இருக்கும் I0I1 σ0 by1 ஆல் வழங்கப்படும் I0 0 இல்லாதபோது நீங்கள் மேலும் வழக்கைக் கருத்தில் கொள்ளலாம் நீங்கள் ஒரு பிட் 0 ஐ கடத்தும்போது நீங்கள் பெறும் மின்னோட்டமாக I0 இருக்கும் லேசர் 0 சக்தியை உற்பத்தி செய்ய வேண்டும் ஆனால் அது பூஜ்ஜியமற்ற சக்தியை உருவாக்குகிறது ஏனெனில் லேசரில் உள்ள சிக்கல்கள் காரணமாக பிட் 0 ஆக இருக்கும்போது நீங்கள் பெற்ற சிக்னல் புகைப்பட மின்னோட்டத்தை நீங்கள் பெறும் மின்னோட்டம் சரியாக 0 அல்ல இந்த வெளிப்பாட்டிற்கு நீங்கள் திரும்பிச் சென்றால் அது கார்ப்பரேட்டிலும் இருக்கலாம் இதை Ith என்று எழுதுவதற்கு பதிலாக அது Ith -I0 σ0 ஆக இருக்க வேண்டும் என்பதைக் காட்டலாம் இது σ1 க்கு சமமாக இருக்க வேண்டும் இந்த சமன்பாட்டைத் தீர்ப்பது உங்களுக்கு σ0 I1 σ1 I0 σ0 σ1 என நுழைவாயிலின் மின்னோட்டத்தைக் கொடுக்கும் நீங்கள் இதைச் செய்வதற்கான மிக எளிய பயிற்சியாக இதை விட்டு விடுகிறேன் நாம் என்ன பார்த்தோம் இது ஒரு வகையான கை அசைக்கும் வாதமா இவை உகந்த மதிப்புகள் உகந்த மதிப்புகளுக்கான வெளிப்பாட்டை மிகவும் சிக்கலானவை என்று நாம் உண்மையில் பெறவில்லை மேலும் வேலையின் பிழையின் நிகழ்தகவுக்கான வெளிப்பாட்டை எவ்வாறு வேறுபடுத்துவது என்பதை நீங்கள் காண்பீர்கள் வாசலின் உகந்த மதிப்பு என்ன என்பதைக் கண்டறிய ஆனால் இவை அனைத்திலும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அது கை அசைப்பதாக இருந்தாலும் அல்லது ஏதோவொன்றாக இருந்தாலும் ரேடியோ ரிசீவரைப் போலல்லாமல் σ0 எப்போதும் இயல்புநிலைக்கு σ1 சமமாக இருக்கும் ஆன் ஆஃப் கீயிங் ஆப்டிகல் தகவல்தொடர்புக்கு அது இல்லை நீங்கள் பெறும் ஷாட் சத்தம் உள்ளீட்டு ஆப்டிகல் சக்தி அல்லது பெறப்பட்ட ஆப்டிகல் சக்தியைப் பொறுத்தது மேலும் வெவ்வேறு பெறுநர்கள் உண்மையில் வெவ்வேறு வழிகளில் பதிலளிக்கின்றனர் சரி PIN மற்றும் APD ரிசீவரின் எளிமையான வழக்கை நீங்கள் கருதுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் சரி உங்களிடம் சுழற்சியில் ஆப்டிகல் முன் பெருக்கி இல்லை நீங்கள் வெறுமனே பின் அல்லது ஏபிடி ரிசீவரை கருதுகிறீர்கள் முதலில் பின் ரிசீவரை கருத்தில் கொள்ளுங்கள் பின் ரிசீவர் will 0 இல் வெப்ப சத்தத்தை அடிப்படையாகக் கொண்டதாக இருங்கள் மற்றும் σ1 வெப்ப மற்றும் ஷாட் சத்தம் இரண்டையும் கொண்டிருக்கும் சரி நாம் வரையறுத்துள்ள இந்த Q காரணியின் கொடுக்கப்பட்ட மதிப்புக்கு இங்கே புதியது ஒரு சிறிய சிக்கல் இது Q காரணி σ1 σ0 என நாம் வரையறுக்கிறோம் இது இருக்கக்கூடாது குழப்பம் Q செயல்பாட்டுடன் இருவருக்கும் ஒரே மாதிரியான வெளிப்பாடுகளை நாங்கள் பயன்படுத்தியிருப்பது துரதிர்ஷ்டவசமானது ஆனால் வாழ்க்கை இப்படித்தான் செல்கிறது எனவே உங்களுக்கும் அதே குறியீடு உள்ளது சூழல் உண்மையில் வித்தியாசத்தை உங்களுக்குக் கூறுகிறது எனவே இந்த Q மதிப்பை நீங்கள் பார்த்தால் சரி அல்லது நீங்கள் விரும்பினால் இதை சில γ மதிப்பு என்று அழைக்கலாம் உண்மையிலேயே முக்கியமானது சரி எனவே இந்த மதிப்பு என்னவென்றால் பிழையின் நிகழ்தகவுக்குள் என்ன செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிப்பதே சரியா பிழையின் நிகழ்தகவுக்குள் என்ன செல்ல வேண்டும் என்பதை இது தீர்மானிக்கிறது மேலும் இந்த காரணி வெவ்வேறு பெறுநர்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் பின் பெறுதல் சரி ஆகவே நீங்கள் 10 9 இன் BER என்று சொல்ல விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் சரி இதன் பொருள் நீங்கள் தேர்ந்தெடுத்த வாசலின் உகந்த மதிப்பை சரியாகப் பிழையின் நிகழ்தகவுக்கான வெளிப்பாட்டில் நீங்கள் Q இன் ஒரு குறிப்பிட்ட மதிப்பைக் கொண்டிருக்க வேண்டும் அதாவது Q என்பது பிட் பிழை வீதமாகும் சரி அல்லது இது பிழையின் நிகழ்தகவு ஆகவே நீங்கள் தேர்வுசெய்தது எதுவாக இருந்தாலும் இது 6 6 டி யாக இருக்க வேண்டும் நீங்கள் 10 9 பிட் பிழையைக் கருத்தில் கொண்டால் சரி இதுவே இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டிற்குள் செல்கிறது சரி நீங்கள் பெற்றிருந்தால் ஒரு குறிப்பிட்ட சக்தி பின்னர் நீங்கள் சொன்ன q காரணி Q செயல்பாட்டுக்கு செல்லும் வெளிப்பாடு இந்த விகிதம் current க்கு மின்னோட்டமானது உண்மையில் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாகும் இது Q காரணி அல்லது Q செயல்பாட்டுக்குச் செல்கிறது இது பிழையின் நிகழ்தகவு என்ன என்பதை தீர்மானிக்கிறது இப்போது என்ன நடக்கிறது என்றால் PIN டையோடு σ0 என்பது σth σ1 இல் σth மற்றும் σsh ஆகியவை அடங்கும் மேலும் நீங்கள் விரும்பும் மதிப்புகளைப் பார்த்தால் I0 0 ஐயும் நோக்கங்களுக்காக பின்னர் γ காரணி I1 σ0 σ1 மற்றும் I1 RP1r நீங்கள் திரும்பிச் சென்று R 1 இது ஒரு சிறந்த சூழ்நிலை என்று கருதிக் கொள்ளலாம் பின்னர் தேவையான சக்தி γ σ0 σ1 சரி இது உங்களுக்குத் தேவை மறுபுறம் ஒரு APD ரிசீவர் ஏனெனில் தற்போதைய I1 APD இன் பெருக்கல் காரணியால் பெருக்கப்படும் எனவே இது RGmP1r ஆக இருக்கலாம் தேவையான P1r σ0 σ1 Gm ஏற்கனவே எந்த கணக்கீடும் செய்யாமல் இது APD ஆகும் இது பெறப்பட்ட சக்தியின் அளவு தேவைப்படுகிறது அதேசமயம் P1r தேவை Gm இன் ஒரு காரணியால் குறைந்துவிட்டது இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் பிட் வீதத்தின் செயல்பாட்டைப் பார்த்தால் ஒரு முள் டையோட்டின் உணர்திறன் மிக மோசமானது அதேசமயம் Gm ஒரு பெரிய ஆதாய காரணி இருப்பதால் ஏபிடிகளின் உணர்திறன் மிகவும் சிறந்தது இந்த சக ஏபிடி மற்றும் அதே BER ஆருக்கு பெறப்பட்ட மின் தேவை உண்மையில் மிகக் குறைவு என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் கொடுக்கப்பட்ட பிட் வீதத்திற்கு ஒரு APD பெறுநரின் விஷயத்தில் சரி இது உள் ஆதாயம் ஏனென்றால் APD கட்டமைப்பின் உள் ஆதாயமே இருப்பினும் APD உடன் சத்தம் மூலமாக இருக்கும் அங்கே நான் வெப்ப சத்தம் உங்களிடம் σ0 இருக்கும்போது எப்படியும் கிடைக்கும் ஆனால் உங்களிடம் σ1 இருக்கும்போது அதாவது நீங்கள் பிட் 1 வெப்ப சத்தம் மற்றும் ஷாட் சத்தம் ஆகியவற்றைக் கடத்தும்போது ஆனால் இந்த ஷாட் சத்தம் ஒரு குறிப்பிட்ட காரணியால் பெருக்கப்படுகிறதா எனவே Gm2FA உள்ளது அதேசமயம் FA என்பது சத்தம் காரணி அல்லது புகைப்பட மின்னோட்டத்தின் அதிக சத்தம் காரணி இந்த பெருக்கத்தின் காரணமாக ஷாட் இரைச்சல் கூறு உண்மையில் σ1 உடன் அதிகரிக்கிறது முள் டையோடு பெறுநருடன் நீங்கள் பெறும் ஷாட் சத்தத்துடன் ஒப்பிடும்போது APD உடன் நீங்கள் பெறும் ஷாட் சத்தம் மிகப் பெரியது இருப்பினும் இந்த ஏபிடி ரிசீவர் உங்களிடம் இருக்கும்போது தேவையான ஆப்டிகல் சக்தி உண்மையில் குறைகிறது என்பதை நீங்கள் பின்னர் காட்டலாம் ஆப்டிகல் முன் பெருக்கி வழக்கில் ஆப்டிகல் முன் பெருக்கி வழக்கில் அடுத்த வழக்குக்குச் செல்லும்போது முக்கிய இரைச்சல் காரணி என்னவாக இருக்கும் முக்கிய சத்தம் காரணி விளையாடும் தன்னிச்சையான உமிழ்வுடன் சமிக்ஞை துடிக்கிறது இதன் காரணமாக நீங்கள் பிட் 1 ஐ கடத்தும் போது இதுபோன்றதாக இருக்கலாம் பிட் 0 க்கு உங்களுக்கு தன்னிச்சையான தன்னிச்சையான சத்தம் இருக்கிறது உங்களுக்கு வெப்ப சத்தம் உள்ளது உங்களுக்கு தன்னிச்சையான தன்னிச்சையான சத்தம் மற்றும் சில அளவு ஷாட் சத்தம் ஷாட் சத்தம் உண்மையில் 0 க்கு சமம் ஏனென்றால் நீங்கள் இங்கே பிட் 0 ஐ கடத்தியுள்ளீர்கள் சரி நீங்கள் பெறுவது வெப்ப சத்தம் மற்றும் தன்னிச்சையான தன்னிச்சையான உமிழ்வு சத்தம் மட்டுமே ஆனால் சமிக்ஞை தன்னிச்சையான சத்தத்துடன் ஒப்பிடும்போது இந்த மதிப்புகள் மிகச் சிறியவை பெறுநர்களின் உணர்திறன் பெறப்பட்ட சக்திக்கான வெளிப்பாட்டில் ஒரு வகையான புறக்கணிப்பு இதன் விளைவாக உணர்திறன் உண்மையில் ஆப்டிகல் முன் பெருக்கியைப் பொறுத்தவரை சிறப்பாகச் செல்கிறது எனவே அதே பிட் பிழை வீதத்திற்கும் அதே BER க்கும் முன் பெருக்கியின் மின் தேவை இன்னும் கீழே செல்கிறது சமிக்ஞை மற்றும் தன்னிச்சையான உமிழ்வு சத்தம் செயல்முறை என்பதால் அது அனைத்தும் நடக்கிறது சமிக்ஞை தன்னிச்சையான இரைச்சல் மூலத்திற்கான வெளிப்பாட்டை சரியாகக் காண முந்தைய தொகுதிகளுக்குச் செல்லுங்கள் இறுதியாக உங்களிடம் ஒத்திசைவான பெறுநர்கள் இருக்கும்போது ஒத்திசைவான பெறுநர்களுடன் என்ன நடந்தது என்பதையும் நாங்கள் பார்த்துள்ளோம் அதற்கான ஷாட் இரைச்சல் கூறுகள் நீங்கள் பிட் 0 ஐ கடத்துகிறீர்கள் நீங்கள் பிட் 1 ஐ கடத்தும்போது ஷாட் இரைச்சல் கூறுக்கு சமம் இரண்டும் LO குறைவாக இருப்பதால் இது நிகழ்கிறது இது உள்ளூர் ஆஸிலேட்டர் சக்தியாகும் இது ஷாட் சத்தத்தை தீர்மானிக்கிறது எனவே இது சுற்றில் உள்ள மற்ற எல்லா சத்தங்களையும் மூழ்கடிக்கும் இதன் காரணமாக நீங்கள் உண்மையில் இன்னும் அதிகமாகப் பெறுகிறீர்கள் உண்மையில் ஒத்திசைவான பெறுநர்களுடன் ஜின் 3 டிபி உணர்திறன் மேம்பாடு சரி ஆகவே கடைசியாக ஒத்திசைவான பெறுநர்கள் நீங்கள் பிட் வீதத்தைக் கண்டால் மோசமான PIN ரிசீவர் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது ரிசீவரில் அதிக சக்தி தேவைப்படுகிறது அடுத்தது ஏபிடி ரிசீவர் இது ஏற்கனவே உங்களுக்கு சிறந்த உணர்திறனை அளிக்கிறது ஆனால் அது முற்றிலும் போதுமானதாக இல்லை அது முற்றிலும் நல்லதல்ல இது ஒரு முன் பெருக்கியுடன் ஒப்பிடும்போது உணர்திறனை இன்னும் சிறப்பாக அதிகரிக்கிறது இறுதியாக உங்களிடம் ஒரு ஒத்திசைவான ரிசீவர் உள்ளது இது உண்மையில் முன் பெருக்கியை விட இன்னும் அற்புதமாக செயல்படுகிறது இந்த வரி அதிகரித்து வரும் சிக்கலையும் குறிக்கிறது உங்களிடம் PIN ரிசீவர் உள்ளது அதைத் தொடர்ந்து டிரான்ஸ் மின்மறுப்பு பெருக்கி உள்ளது இது ஒரு சிக்கலான வகையான பெருக்கி என்று நீங்கள் நினைக்கலாம் APD கள் அவை சற்று அதிக விலை கொண்டவை சுற்றுக்கு அதிகரித்த சிக்கல்களைச் செய்ய வேண்டும் ஏனெனில் மின்சாரம் தேவை தலைகீழ் சார்புடைய APD சற்று அதிகமாக உள்ளது இது PIN பெறுநர்களை விட மிக அதிகம் சரி இது சற்று சிக்கலானது எனவே முன் பெருக்கிகள் நீங்கள் உண்மையில் ஒரு ஆப்டிகல் பெருக்கியை நிறுவ வேண்டும் இது எல்லாவற்றிலும் இன்னும் சிக்கலான மற்றும் ஒத்திசைவான பெறுநர்களாக இருக்கிறது ஏனெனில் இதற்கு துருவப்படுத்தல் கண்காணிப்பு கட்ட கண்காணிப்பு மற்றும் அதிர்வெண் ஆஃப்செட் நிலையான அல்லது சமமாக இருப்பது 0 எனவே சிக்கலானது அதிகரிக்கிறது ஆனால் உணர்திறனை அதிகரிப்பதற்கான வழிகள் என்ன நீங்கள் வைத்திருக்கும் மூலத்தை எவ்வளவு பெரியது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் பெரியது பெறுநர்களின் உணர்திறன் ஆகும் ஆகவே இதுதான் ஆன் ஆஃப் கீயிங் ரிசீவர்களைப் பற்றி பேச விரும்பினோம் இன்று எங்கள் தொகுதியை இதனுடன் முடிப்போம் பின்னர் பிற மாடுலேஷன் மூலங்களையும் நாம் கருத்தில் கொள்ளாத ஃபைபரில் எஞ்சியிருக்கும் விளைவுகளையும் பார்ப்போம் அடுத்ததாக தொகுதி